வணக்கம் உங்கள் அனைவரையும் பினான்சியல் அக்கவுண்டிங் நிதி கணக்கியல் வகுப்பிற்கு வரவேற்கிறேன் அக்கவுண்டிங் கணக்கியல் என்றால் என்ன என்பதை நாம் ஏற்கனவே விவாதித்தோம் பின்னர் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் நிதிநிலை அறிக்கைகளுடன் தொடங்கினோம் நமது கடந்த வகுப்புகளில் நிதிநிலை அறிக்கைகளில் மிக முக்கியமான ஒன்றான இருப்புநிலை அறிக்கை பற்றி விவாதித்தோம் பேலன்ஸ் ஷீட் இருப்புநிலை அறிக்கையின் குறுகிய வடிவம் பின்னர் நிறுவனங்கள் சட்டத்தின் ஷெட்யூல் அட்டவணை III இன் படி விரிவான வடிவத்தையும் பார்த்தோம் எனவே பேலன்ஸ் ஷீட் இருப்பு நிலை அறிக்கையில் நீங்கள் என்ன புரிந்து கொண்டீர்கள் என்று சொல்ல முடியுமா இருப்பு நிலை என்பது ஒரு குறிப்பிட்ட நாளில் அந்த என்டிட்டி நிறுவனத்தின் பினான்சியல் போசிஷன் நிதி நிலையை காட்டும் ஒரு அறிக்கையாகும் பொதுவாக இது ஆண்டின் இறுதியில் தயாரிக்கப்படுகிறது இருப்புநிலை அறிக்கையில் அசட்ஸ் சொத்துக்கள் பட்டியல் உள்ளது லியாபிலிடீஸ் பொறுப்புகள் பட்டியல் உள்ளது மேலும் இதற்கு சமநிலை எண்ணிக்கையாக ஓனர்ஸ் பண்ட் உரிமையாளர்கள் நிதி அல்லது ஈக்விட்டி ஷேர்ஹோல்டர்ஸ் சாதாரண பங்குதாரர்களின் பணம் உள்ளது இன்று நாம் அடுத்த நிதிநிலை அறிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அது புரோஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் லாபம் மற்றும் நஷ்டம் கணக்கு ஆகும் சில நேரங்களில் இது இன்கம் ஸ்டேட்மெண்ட் வருமான அறிக்கை என்றும் அழைக்கப்படும் இந்தியாவில் உள்ள வணிக நிறுவனங்கள் அனைத்தும் இதை பி அண்ட் எல் அக்கவுண்ட் பி மற்றும் எல் கணக்கு என்று அழைக்கிறார்கள் அமெரிக்காவைப் போன்ற சில நாடுகளில் இதை இன்கம் ஸ்டேட்மெண்ட் வருமான அறிக்கை என்று கூறுகிறார்கள் டிரஸ்ட்ஸ் அறக்கட்டளைகள் மற்றும் சொசைட்டீஸ் சங்கங்கள் போன்ற நான் புரோஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ் லாப நோக்கமற்ற நிறுவனங்களில் இதை இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கவுண்ட் வருமானம் மற்றும் செலவு கணக்கு என்று அழைக்கிறார்கள் ஆனால் இதன் அடிப்படைக் கருத்து என்பது புரோஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் லாபம் மற்றும் நஷ்டம் கணக்கு ஆகும் எனவே இன்று இந்த வகுப்பில் நாம் பி மற்றும் ல் கணக்கு என்றால் என்ன என்பதை விவாதிப்போம் இதில் உள்ள எலிமென்ட்ஸ் கூறுகள் என்ன என்பதை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் இப்போது பி மற்றும் ல் கணக்கு நிறுவனத்தின் ஆபரேஷன்ஸ் செயல்பாடுகளின் முடிவுகளை வெளிப்படுத்துகிறது நீங்கள் ஒரு நிறுவனம் நடத்திக் கொண்டிருந்தால் ஆபிவியஸ்லி வெளிப்படையாக புரோஃபிட் லாபத்தை எதிர்பார்க்கிறீர்கள் என்று அர்த்தம் எனவே பி மற்றும் ல் கணக்கு ஒரு வருடத்தின் அல்லது ஒரு மாதத்தின் லாபத்தை காண்பிக்கும் ஒருவேளை நிறுவனம் ஒரு நான் புரோஃபிட் ஆர்கனைசேஷன் லாப நோக்கமற்ற அமைப்பாக இருந்தால் இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கவுண்ட் வருமானம் மற்றும் செலவு கணக்கை தயாரிப்பார்கள் அது உங்களுக்கு சர்பிலஸ் உபரியை காண்பிக்கும் இப்போது ஒவ்வொரு நிறுவனமும் லாபத்தை கணக்கிடுவதற்கு உங்களுடைய இன்கம்ஸ் அண்ட் எக்பென்சஸ் வருமானங்கள் மற்றும் செலவுகள் இவற்றை அறிந்து கொள்ள வேண்டும் நமது முதல் வகுப்பில் மணி சைக்கிள் பண சுழற்சி அல்லது பிசினஸ் சைக்கிள் வணிக சுழற்சி பற்றி விவாதித்தோம் வணிக சுழற்சியிலிருந்து வருமானங்கள் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் செலவுகள் என்ன என்பதையும் நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் மேலும் அவை பட்டியலிடப்படும் அதன் பிறகு அவற்றுக்கிடையேயான வேறுபாடு சர்பிலஸ் உபரி அல்லது நிறுவனத்தின் லாபமாக இருக்கும் என்பதை அறிந்து கொண்டோம் எனவே பி மற்றும் ல் கணக்கின் முக்கிய கூறுகள் இன்கம்ஸ் அண்ட் எக்பென்சஸ் வருமானம் மற்றும் செலவுகள் ஆகும் இது ஒரு சிம்பிள் ஃபார்மேட் எளிமையான வடிவம் அல்லது பி மற்றும் ல் கணக்கின் குறுகிய வடிவம் ஆகும் இது விற்பனையில் இருந்து தொடங்குகிறது நிறுவனத்தின் வருமானம் என்பது பெரும்பாலும் விற்பனையாகும் விற்பனையில் இருந்து காஸ்ட் ஆப் கூட்ஸ் பொருட்களின் செலவை குறைத்தால் வருவது கிராஸ் புரோஃபிட் மொத்த லாபம் ஆகும் பின்னர் மற்ற செலவுகளை அதாவது ஆப்பரேட்டிங் எக்பென்சஸ் செயல்பாட்டு செலவுகள் வரிகள் போன்றவற்றை குறைத்து இறுதியில் கிடைப்பது நெட் புரோஃபிட் நிகர லாபம் ஆகும் இது மிகவும் எளிமையான பி மற்றும் ல் இன் வடிவமாகும் இப்போது கம்பெனி ஆக்ட் நிறுவன சட்டத்தின் அட்டவணை III இன் படி நிறுவன சட்ட வடிவமைப்பை பார்ப்போம் இப்போது விற்பனை என்ற சொல்லுக்கு பதிலாக ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் செயல்பாட்டில் இருந்து கிடைக்கும் வருவாய் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது இப்போது ரெவன்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் செயல்பாடுகளின் வருவாய் என்றால் என்ன என்பது உங்களுக்கு புரிகிறதா எளிதாக புரிந்து கொள்வதற்காக நாம் முந்தைய ஸ்லைடில் விற்பனை என்ற சொல்லை பயன்படுத்தினோம் அது கிட்டத்தட்ட வருவாய் என்ற சொல்லுக்கு சமமானது ஆனால் இப்போது வருவாய் என்ற சொல்லை ஏன் பயன்படுத்துகிறோம் என்றால் நிறுவனம் பொருட்களை மட்டுமே விற்பது இல்லை அது பல வகையான சேவைகளை வழங்குகிறது எனவே நிறுவனம் தனது சேவைகள் மற்றும் விற்பனை அதிலிருந்து கிடைக்கும் வருவாய் இரண்டையும் இணைத்து செயல்பாடுகளின் ரெவன்யூ வருவாய் என்று அழைக்கப்படுகிறது ஆபரேஷன்ஸ் செயல்பாடுகள் என்பது அன்றாடம் செய்யப்படும் செயல்களை குறிக்கின்றது அதனால்தான் வணிகத்திலிருந்து உருவாக்கப்படும் எந்த ஒரு பணம் அல்லது எந்த ஒரு வருமானமும் செயல்பாடுகளின் வருவாய் என காட்டப்படுகிறது அதற்கு அடுத்ததாக அதர் இன்கம் மற்ற வருமானம் வருகிறது அந்த வருமானம் என்ன பெயர் குறிப்பிடுவதுபோல செயல்பாட்டின் வருவாயைத் தவிர வேறு ஏதேனும் வருமானம் ஈட்டப்படுகிறது அது தனித்தனியாக காட்டப்பட்டுள்ளது இப்போது நீங்கள் இரண்டையும் சேர்க்கலாம் எனவே எண் III இல் டோட்டல் ரெவின்யூ மொத்த வருவாய் என்று குறிப்பிட்டுள்ளது இது I கூட்டல் II ஆகும் ஆனால் இப்போது அந்த பி மற்றும் ல் கணக்கின் பயனர்கள் ஆபரேஷன்ஸ் செயல்பாடுகளிலிருந்து வருவாய் எவ்வளவு ஈட்டப்படுகிறது மற்றும் மற்ற வருமானம் எவ்வளவு என்பதை அறிய விரும்புகிறார்கள் அதனால்தான் அதை வகைப்படுத்த வேண்டும் உருப்படி I இல் செயல்பாடுகளின் வருவாயை மட்டுமே காட்ட வேண்டும் உருப்படி II இல் மற்ற வருமானங்களை காட்ட வேண்டும் மேலும் உருப்படி III இல் உருப்படி I கூட்டல் உருப்படி II இரண்டும் சேர்ந்து மொத்த வருவாயை காட்ட வேண்டும் இப்போது அதர் இன்கம் மற்ற வருமானத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு என்ன யாராவது ஒரு உதாரணம் கூற முடியுமா ஒருவேளை நாம் கொஞ்சம் பணத்தை வங்கியில் டெபாசிட் செய்துள்ளோம் என்று வைத்துக்கொள்வோம் நம்மிடம் உள்ள சர்பிலஸ் உபரி பணத்தை குவார்ட்டர் காலாண்டு இறுதியில் அல்லது 6 மாதங்களின் இறுதியில் ஒரு வங்கியில் டெபாசிட் செய்துள்ளோம் வங்கி நமக்கு கொஞ்சம் வட்டி கொடுக்கிறது அந்த வட்டி மற்ற வருமானத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு ஆகும் இது ரெகுலர் பிசினஸ் வழக்கமான வணிகத்தில் இருந்து கிடைக்கும் வருமானம் அல்ல இது பொருட்களை விற்பனை செய்து கிடைக்கும் வருமானம் அல்ல மேலும் நாம் செய்த சர்வீசஸ் சேவைகளுக்கு நமக்கு கிடைக்கும் வருமானம் அல்ல ஆனால் நம்மிடம் உள்ள உபரி பணத்தை முதலீடு செய்தோம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் முதலீட்டில் இருந்து இன்டர்ஸ்ட் வட்டி என்ற பெயரில் கொஞ்சம் வருமானம் கிடைத்தது இதுதான் மற்ற அல்லது பிற வருமானத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு ஆகும் இதைப்போலவே சில நேரங்களில் நமது பிக்ஸட் அசெட் நிலையான சொத்தை விற்கும் போது கொஞ்சம் லாபம் கிடைக்கும் அப்போது அந்த லாபம் என்பது அதர் இன்கம் மற்ற வருமானத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு ஆகும் அவ்வாறு சொத்தை விற்கும் போது நஷ்டமும் ஏற்படலாம் அந்த நஷ்டம் மற்ற வருமானத்தில் சேர்க்கப்படும் இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு ஆகும் எனவே வழக்கமான வணிகத்திற்கு சம்பந்தப்படாத உருப்படிகளை தேட வேண்டும் அந்த உருப்படிகள் இயல்பாக வருவாய் ஆகும் அதனால் அதையும் மற்ற வருமானத்தில் காட்டப்பட வேண்டும் இப்போது இவை எல்லாம் சேர்ந்து நிறுவனத்தின் டோட்டல் ரெவின்யூ மொத்த வருவாய் கணக்கிடப்படும் இப்போது உருப்படி எண் IV செலவுகள் இதில் குறிப்பிட்ட ஆண்டில் அல்லது குறிப்பிட்ட காலத்திற்கான டோட்டல் எக்ஸ்பென்ஸ்சஸ் அனைத்து செலவுகளும் பட்டியலிடப்பட்டுள்ளன நிறுவன சட்டம் சில தலைப்புகளை குறிப்பிட்டு உள்ளது எனவே பேலன்ஸ் ஷீட் இருப்புநிலை குறிப்பில் சில தலைப்புகள் இருப்பதுபோல பி அண்ட் எல் கணக்கில் எல்லா செலவுகளையும் அந்தந்த தலைப்பில் பொருத்தமாக குறிப்பிட வேண்டும் இதில் முதல் உருப்படி மெட்டீரியல் கன்ஸ்யூம்டு நுகரப்படும் பொருட்களின் விலை இப்போது நீங்கள் நுகரப்படும் பொருட்கள் என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்கிறீர்களா நீங்கள் கூறுவது மேனுஃபாக்சரிங் என்டிட்டி உற்பத்தி நிறுவனம் நடத்தி வருகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் அதற்கான ரா மெட்டீரியல் மூலப் பொருட்களை வாங்குவீர்கள் மற்ற சில பொருட்களையும் வாங்குவீர்கள் சில ஸ்பேர் பார்ட்ஸ் உதிரி பாகங்களையும் வாங்கலாம் இப்போது இந்த அனைத்து பொருட்களின் விலை நுகரப்படும் பொருளாக கருதப்படுகிறது அது ஸ்டாக் கையிருப்பில் இருந்தால் நீங்கள் அதை சேர்க்க வேண்டியதில்லை உண்மையில் அந்த காலகட்டத்தில் கன்ஸ்யூம்டு நுகரப்படும் பொருட்களின் விலை மட்டுமே நுகரப்படும் பொருளாக காட்டப்படுகிறது அடுத்து ஸ்டாக் இன் டிரேட் வணிகத்தில் உள்ள இருப்பு இப்போது அதைப்பற்றி என்ன புரிந்து கொள்கிறீர்கள் ஒருவேளை நீங்கள் டிரேடிங் என்டிட்டி வர்த்தக நிறுவனமான இருந்தால் பொருட்களை வாங்கி விற்கிறீர்கள் அது பின்னிஸ்ட் கூட்ஸ் முடிக்கப்பட்ட பொருட்களாக இருப்பதால் வர்த்தகத்தில் அல்லது வணிகத்தில் உள்ள இருப்பு என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு ஆகும் சில சமயங்களில் மேனுஃபாக்சரிங் கம்பெனிஸ் உற்பத்தி நிறுவனங்கள் கூட பின்னிஸ்ட் கூட்ஸ் முடிக்கப்பட்ட பொருட்களை கொள்முதல் செய்கின்றன முடிக்கப்பட்ட பொருட்களை விற்கின்றன அதனால் தயார் நிலையில் உள்ள எந்த ஒரு பொருளையும் நீங்கள் கொள்முதல் செய்தால் அந்தப் பொருள் நுகரப்படும் ரா மெட்டீரியல் மூலப்பொருளாக உருப்படி I இல் காணப்படும் ஆனால் நீங்கள் பொருட்களை வாங்கியது மற்றும் அதை கஸ்டமர் வாடிக்கையாளர்களுக்கு விற்பனை செய்ததை ஸ்டாக் இன் டிரேட் வணிகத்திற்கான சரக்குகள் கொள்முதல் என்று காட்டப்படும் இப்போது அடுத்த உருப்படி மிகவும் சுவாரசியமானது முடிக்கப்பட்ட பொருட்களின் இன்வெண்டரி சரக்கு இருப்பில் மாற்றங்கள் ஒர்க் இன் புரோகிரஸ் செயல்பாடு முன்னேற்றத்தில் உள்ளவைகள் மற்றும் வணிகத்தில் உள்ள இருப்புகள் இவைகள் அனைத்தும் கையிருப்பு உள்ள சரக்குகள் அல்லது இருப்புகள் என்பதை உங்கள் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் இப்போது அந்த இருப்புகளில் ஏதாவது மாற்றம் இருந்தால் அது காண்பிக்கப்படும் வேறு ஏதாவது உதாரணம் உங்களால் கூறமுடியுமா உண்மையில் இன்னொரு வகை உதாரணம் உள்ளது உங்களுக்கு நினைவிருக்கிறதா ரா மெட்டீரியல் இன்வெண்டரி மூலப்பொருள் இருப்புகள் உள்ளன ஆனால் அது இங்கே காட்டப்படவில்லை ஏனென்றால் உருப்படி I இல் ரா மெட்டீரியல் கன்ஸ்யூம்டு நுகரப்பட்ட மூலப்பொருட்களை அதில் சேர்த்துள்ளோம் எனவே நாம் ஓபனிங் ஸ்டாக் ஆரம்ப இருப்பு மற்றும் கிளோசிங் ஸ்டாக் இறுதி இருப்பு பற்றிய கருத்தில் கொள்ளவில்லை உண்மையாக நுகரப்படும் பொருட்கள் பி அண்ட் எல் கணக்கில் காட்டப்படும் ஆனால் ஸ்டாக் இன் டிரேட் வணிகத்திற்கான சரக்குகள் அல்லது பின்னிஸ்ட் கூட்ஸ் முடிக்கப்பட்ட பொருட்கள் இவைகளை பொருட்கள் கொள்முதல் என்று கருத வேண்டும் மாறாக நுகரப்படும் பொருட்கள் என்று கருதக்கூடாது இப்போது கொள்முதல் செய்த அந்த பொருட்களில் கொஞ்சம் விற்கப்படவில்லை கிளோசிங் ஸ்டாக் இறுதி சரக்கு இருப்பாக இது நிறுவனத்தில் உள்ளது தொடக்கத்தில் ஓரளவு இருப்பு இருக்கலாம் இதை ஓபனிங் ஸ்டாக் ஆரம்ப சரக்கு இருப்பு என்று அழைக்கப்படுகிறது இப்போது தொடக்க இருப்பு கழித்தல் இறுதி இருப்பு இதுதான் இருப்புகளின் மாற்றம் எனப்படும் அந்த வர்த்தகத்தின் சரக்கு இருப்புகளின் மாற்றத்தை இங்கே சேர்க்க வேண்டும் அதுபோலவே வேறு எந்த முடிக்கப்பட்ட பொருட்களாக இருந்தாலும் அல்லது வேறு எந்த ஒர்க் இன் புரோகிரஸ் செயல்பாட்டில் உள்ள பொருட்களாக இருந்தாலும் ஏதாவது மாற்றம் இருந்தால் அதை இன்வெண்டரீஸ் சரக்குகளின் மாற்றம் என்று இங்கே காட்டப்பட வேண்டும் ஏனெனில் மெட்டீரியல் கன்ஸ்யூம்டு நுகரப்படும் பொருட்களின் விலை முதல் உருப்படியில் காணப்படுகிறது நுகரப்படும் பொருட்கள் யாவும் எக்ஸ்பென்ஸ் செலவு நீங்கள் எதை கொள்முதல் செய்தாலும் அதுவும் ஒரு செலவு ஆகும் ஆனால் சரக்குகளில் மாற்றம் ஏற்பட்டால் முன்பு அதிகமாக இருந்த சரக்குகளில் டிக்ரிஸ் குறைவு ஏற்படும் இப்போது உங்களிடம் குறைவான இன்வெண்டரி சரக்கு உள்ளது அது குறைந்துள்ளது இது சரக்குகள் நுகர பட்டுள்ளது என்பதை காட்டுகிறது இது உங்களுக்கு செலவாக மாறுகிறது மேலும் இது பாசிட்டிவ் சைன் நேர்மறையான அடையாளத்தை கொண்டுள்ளது என்று அர்த்தம் ஆனால் ஒருவேளை சரக்குகள் இன்கிரீஸ் அதிகரித்து இருப்பதாக வைத்துக் கொள்வோம் அப்போது நெகட்டிவ் சைன் எதிர்மறையான அடையாளம் இருக்கும் இதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்களா இதற்கு முன்பு உங்களிடம் குறைவாக சரக்கு இருந்தது இப்போது உங்களிடம் அதிகமாக சரக்கு இருக்கிறது இதன் அர்த்தம் என்னவென்றால் சரக்குகள் அதிகரிக்கும் போது எதிர்மறையான அடையாளத்துடன் அவை செலவுகளில் காண்பிக்கப்படும் ஏனெனில் இது உங்களுக்கு வருமானத்தை போன்றது உங்கள் செலவை ரெடியூசஸ் குறைக்கிறது இப்போது புரிகிறதா எனவே நிறுவனத்தின் பேலன்ஸ் ஷீட் இருப்புநிலை குறிப்பை பாருங்கள் நீங்கள் இந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் சரக்குகளின் இந்த மாற்றம் சிறிய உருப்படியாக இருக்கும் ஆனால் அது நேர்மறையான அடையாளத்தை கொண்டிருக்கலாம் அல்லது அது எதிர்மறையான அடையாளத்தையும் கொண்டிருக்கலாம் இப்போது புரிகிறதா அடுத்த உருப்படி எம்ப்ளாயி பெனிஃபிட் பணியாளர் நலன் செலவுகள் இதை எளிமையான சொற்களில் சேலரி எக்ஸ்பென்ஸ் சம்பள செலவு என்று நீங்கள் கூறலாம் ஆனால் இதில் ஓவர்டைம் மேலதிக நேரம் போனஸ் போனஸ் போன்றவை வொர்க் விசிட் வேலை வருகைகள் போன்றவை ஊழியர்களுக்கு வழங்கப்படும் மற்ற வசதிகளும் அதன் செலவுகளும் அந்த ஊழியர்களை ரெக்ரூட்மெண்ட் ஆட்சேர்ப்பு செய்வதற்கான செலவு போன்ற வேறு சில பணியாளர் சலுகைகள் இருக்கலாம் இவை அனைத்தும் கிளப்டு டுகெதர் ஒன்றாக இணைக்கப்பட்டு பணியாளர் நலன் செலவு என்ற தலைப்பில் காண்பிக்கப்படும் அடுத்த உருப்படியும் மிகவும் சுவாரசியமானது இது பைனான்ஸ் காஸ்ட் நிதி செலவு என்று அழைக்கப்படுகிறது இப்போது பைனான்ஸ் காஸ்ட் நிதி செலவு என்றால் என்ன நீங்கள் பணத்தை பயன்படுத்துகிறீர்கள் அந்த பணத்தை பெறுவதற்கு நீங்கள் ஏதேனும் செலவு செய்திருந்தால் அந்த செலவு நிதி செலவு என்று அழைக்கப்படும் இந்த நிதி செலவுக்கு எதை எடுத்துக்காட்டாக கூறலாம் பேமெண்ட் ஆப் இன்ட்ரஸ்ட் வட்டி செலுத்துவது இதற்கு மிக சிறந்த எடுத்துக்காட்டாக கூறலாம் நீங்கள் வங்கியில் அப்டைன்டு லோன் கடன் வாங்கி இருக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் நோர்மல்லி பொதுவாக ஒவ்வொரு காலாண்டின் இறுதியிலும் நீங்கள் வட்டி செலுத்த வேண்டியிருக்கும் அந்த வட்டி பைனான்ஸ் காஸ்ட் நிதி செலவாக கருதப்படும் நீங்கள் டிபஞ்சர்ஸ் கடன் பத்திரங்களுக்கு வட்டி செலுத்தினால் லீஸ் குத்தகைக்கு வட்டி செலுத்தினால் இவை அனைத்தும் நிதி செலவாக கன்சிடர்டு கருதப்பட்டு அதில் இன்கிளுடெட் சேர்க்கப்படும் உண்மையில் கடன் பத்திரங்கள் வழங்கும் போது ஏற்படும் செலவுகளும் நீங்கள் செலுத்தும் அமார்டைஸ்டு கடன் தவளைகளுக்கு ஏற்படும் ஒன் டைம் சார்ஜஸ் ஒரு முறை கட்டணமாக செலுத்தப்பட வேண்டிய செலவுகளும் நிதிச் செலவில் சேர்க்கப்படும் இப்போது புரிகிறதா அடுத்த உருப்படி ஒரு வித்தியாசமான உருப்படி ஆகும் இது டெப்ரிசியேஷன் தேய்மானம் மற்றும் அமார்டைசேஷன் கடன் தொகை கட்டணங்கள் அல்லது செலவு ஆகும் இப்போது இந்த உருப்படி என்ன என்பதைப் பார்ப்போம் இந்த வகுப்பிற்கு பிறகு நாம் அதைப் பற்றி விவாதிக்கப் போகிறோம் தேய்மானம் குறித்து தனியாக வகுப்பில் விவாதிக்கப் போகிறோம் ஆனால் தேய்மானம் என்பது பிக்ஸட் அசட்ஸ் நிலையான சொத்துக்களின் மதிப்பு வீழ்ச்சி என்பதை நீங்கள் இப்போது புரிந்து கொள்ளுங்கள் இப்போது நிலையான சொத்துக்கள் பேலன்ஸ் ஷீட் இருப்புநிலை குறிப்பில் உள்ளன அதன் மதிப்பு குறைக்கப்பட்டுள்ளது ஏனென்றால் குறிப்பிட்ட சொத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது அதன் மதிப்பு குறைகிறது உங்களுக்கு சொந்தமாக ஒரு கார் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் உங்கள் சொந்த காரை உபயோகிக்கும்போது நீங்கள் எந்த ஒரு ரெண்ட் வாடகையும் செலுத்த வேண்டியதில்லை ஆனால் அதன் மதிப்பு வீழ்ச்சி அடைகிறது இந்த மதிப்பு வீழ்ச்சியை தேய்மானம் என்று அழைக்கிறோம் மேலும் இந்த தேய்மானம் என்பது இருப்புநிலை கணக்கில் ஒரு எக்ஸ்பென்ஸ் செலவாக கருதப்படுகிறது நீங்கள் பயன்படுத்தும் எந்த ஒரு பிக்ஸட் அசட்ஸ் நிலையான சொத்தும் அதன் மதிப்பை இழந்து வரும் ஆண்டின் இறுதியில் அதன் மதிப்பு தொடக்கத்தில் இருந்த மதிப்பை விட குறைவாக இருக்கும் டெப்ரிசியேஷன் தேய்மானத்தை கணக்கிடுவதற்கு வேரியஸ் மெதொட்ஸ் பல்வேறு முறைகள் உள்ளன அதைப்பற்றி நாம் பின்னர் விவாதிக்கப் போகிறோம் ஆனால் நிறுவனம் எந்த முறையை பயன்படுத்தினாலும் சொத்தின் மதிப்பு வீழ்ச்சி எதுவாக இருந்தாலும் அது புரோஃபிட் அண்ட் லாஸ் அக்கவுண்ட் லாபம் மற்றும் நஷ்ட கணக்கில் தேய்மானம் என்று செப்பரேட்லி தனித்தனியாக காண்பிக்கப்படும் இது ஒரு யூனிக் எக்ஸ்பென்ஸ் தனித்துவமான செலவு என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் இது நான் கேஷ் எக்ஸ்பென்ஸ் பணமில்லாத செலவு ஆகும் ரா மெட்டீரியல் கன்ஸ்யூம்டு நுகரப்படும் மூலப்பொருட்களின் விலையிலிருந்து நிதி செலவு வரை அனைத்து செலவுகளும் நாம் ரொக்கமாக செலுத்துகிறோம் நீங்கள் ஒருவரை வேலைக்கு அமர்த்தினால் அவர்களுக்கு சம்பளம் கொடுக்கிறீர்கள் நீங்கள் கடன் வாங்குகிறீர்கள் அதற்கு வட்டி செலுத்துகிறீர்கள் நீங்கள் மூலப்பொருள் கொள்முதல் செய்தால் அதற்கு பணம் செலுத்துகிறீர்கள் அதைப்போலவே மற்ற பொருட்களுக்கு கேஷ் காஸ்ட் பணச்செலவு இருக்கும் ஆனால் டெப்ரிசியேஷன் தேய்மானத்தில் பணச்செலவு இல்லை நாம் ஒரு கார் வாங்குகிறோம் அல்லது சில மெஷினரி இயந்திரங்கள் வாங்குகிறோம் அந்த நேரத்தில் அதற்கு பணம் செலுத்தி உள்ளோம் நம்முடைய இந்த கார் 5 ஆண்டுகளாக பயன்படுத்தப்படுகிறது அதற்கு ஒவ்வொரு ஆண்டும் பணம் செலுத்த வேண்டியதில்லை என்று வைத்துக் கொள்வோம் நீங்கள் கவனிக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன் ஒருவேளை நாம் இந்த அசட் சொத்தை ரெண்ட் வாடகைக்கு எடுத்தால் வாடகை செலுத்தப்பட வேண்டும் ஆனால் அது நமது சொந்த சொத்தாக இருந்தால் கேஷ் காஸ்ட் பணம் செலவு இருக்காது ஆனால் பண செலவு இல்லை என்றாலும் சொத்தின் ஃபால் இன் வேல்யூ மதிப்பு குறைந்து கொண்டே வரும் மேலும் அந்த மதிப்பு வீழ்ச்சியை மதிப்பீடு செய்ய வேண்டும் மற்றும் அதை கணக்கிட்டு மற்றும் எல் கணக்கில் டெப்ரிசியேஷன் தேய்மானம் என்று காட்டப்பட வேண்டும் இப்போது நீங்கள் அமார்டைசேஷன் கடன் தொகைக்கு தவணை கட்டுவதைப் பற்றி என்ன புரிந்து கொள்கிறீர்கள் ஏனெனில் தேய்மானம் மற்றும் கடன் தொகை தவணை கட்டுதல் ஆகிய இரண்டு உறுப்புகள் உள்ளன உங்களில் பெரும்பாலோர் இதை தீர்மானிக்க முடியும் என்று நினைக்கிறேன் ஏனென்றால் இரண்டு வகையான பிக்ஸட் அசட்ஸ் நிலையான சொத்துக்கள் உள்ளன டேன்ஜிபிள் அசட்ஸ் உருவமான சொத்துக்கள் மற்றும் இன்டேன்ஜிபிள் அசட்ஸ் அருவமான சொத்துக்கள் உருவமான நிலையான சொத்துக்கள் அதன் மதிப்பை இழக்கும் போது அதை தேய்மானம் என்று அழைக்கிறோம் ஆனால் அருவமான நிலையான சொத்துக்கள் அதன் மதிப்பை இழக்கும் போது அதை அமார்டைஸ்டு கடன் தொகை குறைப்பு என்று அழைக்கிறோம் இப்போது நீங்கள் சாப்ட்வேர் மென்பொருள் ஒன்றை கொள்முதல் செய்துள்ளீர்கள் மேலும் அதன் உரிமம் மூன்று வருடங்களுக்கு இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் அதாவது நீங்கள் மூன்று லட்சம் செலுத்தி அந்த மென்பொருளை மூன்று வருடங்களுக்கு வாங்கிவிட்டீர்கள் ஆண்டின் தொடக்கத்தில் மூன்றில் ஒரு பங்கு தொகை குறைக்கப்படும் இவ்வாறு ஒவ்வொரு ஆண்டும் கணக்கிட்டு ஆண்டுக்கு ஒரு லட்சம் வீதம் அந்த மென்பொருள் விலை மதிப்பு குறைந்து கொண்டே வரும் மேலும் மூன்றாவது ஆண்டு இறுதியில் அது பூஜ்யமாக இருக்கும் இப்போது கணக்கிடப்பட்ட அந்த ஒரு லட்சம் என்பது அமார்டைசேஷன் கடன் தொகை தவணை என்று அழைக்கப்படுகிறது எனவே இது போலவே எந்த ஒரு அருவமான சொத்துக்கும் அதன் மதிப்பிலிருந்து குறைந்து கொண்டே வரும் அந்த தொகை டெப்ரிசியேஷன் தேய்மானம் போலவே கணக்கிடப்படுகிறது ஆனால் ஒரே விஷயம் என்னவென்றால் இன்டேன்ஜிபிள் அசட்ஸ் அருவமான சொத்துகளுக்கு மட்டுமே இது பொருந்தும் எனவே இதற்கு தனிப்பெயர் உள்ளது அமார்டைசேஷன் கடன் தொகை செலுத்துதல் என்று அழைக்கப்படுகிறது எனவே எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் அதன் அனைத்து எக்ஸ்பென்ஸ்சஸ் செலவுகளும் இந்த ஆறு தலைப்புகளின் கீழ் குறிப்பிடப்பட வேண்டும் என்பதை உங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் வேறு பல அதிகமான செலவுகளும் இருக்கலாம் ஆனால் நீங்கள் அதை அப்ரோப்ரியேட் பொருத்தமான தலைப்பின்கீழ் குறிப்பிட வேண்டும் மற்றும் இந்த ஆறு தலைப்புகளை சேர்த்து இறுதியில் டோட்டல் எக்ஸ்பென்ஸ்சஸ் மொத்த செலவுகள் கணக்கிட வேண்டும் இப்போது அடுத்த ஹெட்டிங் தலைப்பு பார்ப்போம் தலைப்பு V இல் எக்சப்ஷனல் விதிவிலக்கான மற்றும் எக்ஸ்ட்ராடினரி அசாதாரண உருப்படிகள் மற்றும் புரோஃபிட் பிபோர் டாக்ஸ் வரிக்கு முந்தைய லாபம் ஆகிய உருப்படி உள்ளது இது III கழித்தல் IV இதில் III இல் குறிப்பிட்ட டோட்டல் ரெவன்யூ மொத்த வருவாய் கழித்தல் மொத்த செலவுகள் என்பதை முன்பே பார்த்திருக்கிறோம் இது லாபத்தை குறிப்பிடுகிறது என்று சுலபமாக சொல்லலாம் மொத்த வருவாய் எதுவாக இருந்தாலும் அதில் டோட்டல் எக்ஸ்பென்ஸ்சஸ் மொத்த செலவுகள் கழித்தால் வருவது லாபம் என்பது நமக்குத் தெரியும் ஆனால் ஒரு விஷயம் என்னவென்றால் விதிவிலக்கான அசாதாரண மற்றும் வரிகள் போன்ற வேறு சிலவற்றை நீங்கள் இன்னும் கணக்கிடவில்லை அல்லது கவனத்தில் கொள்ளவில்லை அதனால்தான் இது விதி விதிவிலக்கான அசாதாரண பொருட்கள் மற்றும் புரோஃபிட் பிபோர் டாக்ஸ்சஸ் வரிகளுக்கு முந்தைய லாபம் என்று அழைக்கப்படுகிறது அப்படி என்றால் என்ன இதை நாம் சற்று என்னவென்று பார்ப்போம் ஆனால் இப்போது நாம் ஐட்டம் நம்பர் உருப்படி எண் V இல் இருக்கிறோம் இதில் கணக்கிடப்பட்ட லாபத்தை இனிஷியல் புரோஃபிட் ஆரம்ப லாபம் என்று கூறலாம் இப்போது அதிலிருந்து இரண்டு உருப்படியை டிடெக்ட் கழிக்க போகிறார்கள் எண் VI இல் எக்சப்ஷனல் ஐட்டம் விதிவிலக்கான உருப்படி எண் VIII இல் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம் அசாதாரண உருப்படி இந்த விதிவிலக்கான உருப்படி என்றால் என்ன பெயர் குறிப்பிடுவதுபோல சாதாரணமாக வர்த்தகப் போக்கில் சில உருப்படிகள் ஒவ்வொரு ஆண்டும் ரெக்கர் மீண்டும் நிகழ வாய்ப்பில்லை எப்போதாவது நிகழக்கூடிய இவைகளை தனித்தனியாக காட்டப்பட வேண்டியது அவசியமாகும் மேலும் இது விதிவிலக்கான உருப்படியாக அல்லது பொருளாக கேட்டகரைஸ்ட் வகைப்படுத்தப்படுகிறது எக்சப்ஷனல் ஐட்டம் விதிவிலக்கான உருப்படி இதற்கு ஏதாவது ஒரு உதாரணத்தை உங்களால் கூற முடியுமா ஒருவேளை உங்கள் தொழிற்சாலை ஒரு மேஜர் ஃபிளட் பெரிய வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் வெள்ளத்தால் ஸ்டாக்ஸ் சரக்குகள் டேமேஜ்டு சேதமடைந்துள்ளது மிஷினரி இயந்திரங்கள் சேதமடைந்துள்ளன வெள்ள பாதிப்புக்கு பிறகு இப்போது சேதமடைந்த இயந்திரங்களை மீட்டெடுக்கவும் மேலும் தொழிற்சாலையை மீண்டும் சரியான முறையில் அமைத்துக் கொள்ளவும் நீங்கள் நிறைய ரிப்பேர் பழுதுபார்ப்பு வேலைகள் செய்ய வேண்டி இருக்கும் எனவே சரக்குகளின் இழப்பு இயந்திரங்களுக்கு சேதம் மற்றும் ரிப்பேரிங் காஸ்ட் பழுதுபார்ப்பு செலவு இவை அனைத்தும் டுகதர் ஒன்றாக கணக்கிடப்படுகின்றன மிகப்பெரிய வெள்ள பாதிப்பு ஏற்பட்டிருந்தால் அந்த செலவுத்தொகை குறிப்பிடத்தக்கதாக இருக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஒவ்வொரு வருடமும் வாட்டர் லாகிங் மழை அளவு பதிவு செய்வது போன்ற நார்மல் ஃபிளட் சாதாரண வெள்ளம் போன்றவற்றை எக்சப்ஷனல் ஐட்டம் விதிவிலக்கான பொருளாக கருதக்கூடாது ஒரு பெரிய வெள்ளம் காரணமாக பாதிக்கப்பட்டு சிக்னிபிகண்ட் லாஸ் குறிப்பிடத்தக்க இழப்பாக இருந்தால் அது எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம் அசாதாரண பொருளாக தனியாக காண்பிக்கப்படும் இதைப் போலவே நெருப்பைப் பற்றியும் நீங்கள் கூற முடியும் ஒவ்வொரு ஆண்டும் ரெக்கர் மீண்டும் நிகழ வாய்ப்பில்லாத இது போன்ற எந்த ஒரு ஈவன்சுவலிடீஸ் நிகழ்வுகளும் அசாதாரண பொருளாக நீங்கள் அதை கிளாசிஃபை வகைப்படுத்த வேண்டும் இப்போது இங்கே விதிவிலக்கானது என வகைப்படுத்தப்பட வேண்டுமா அல்லது அசாதாரண உருப்படியாக காட்டப்பட வேண்டுமா என்பது பற்றி மேனேஜ்மென்ட் நிர்வாகம் ஜட்ஜ்மெண்ட் முடிவு செய்ய வேண்டும் அவர்கள் அதை ஒரு சாதாரண பொருளாக கருதி இருந்தால் அது நார்மல் எக்பென்சஸ் சாதாரண செலவுகளில் சேர்ந்திருக்கும் உதாரணமாக உங்கள் மூலப்பொருள் வெள்ளத்தால் டெஸ்ட்ராய்ட் சேதம் அடைந்திருந்தால் அது ஒரு சிறிய தொகையாக இருந்தால் அதை நுகரப்படும் மூலப் பொருட்களின் விலையில் இன்கிளுடிங் சேர்த்துக்கொள்ளலாம் மாறாக அதைத் தனியாக காட்ட வேண்டியதில்லை ஆனால் அது ஒரு சயிசபில் அமௌன்ட் கணிசமான தொகை என்பதால் ஒவ்வொரு ஆண்டும் இது நிகழக்கூடியது இல்லை என்பதால் அதை எக்சப்ஷனல் ஐட்டம் விதிவிலக்கான உருப்படியாக காட்டலாம் இதைப் போலவே அசாதாரண உருப்படிகள் உள்ளன பாதிப்பு விதிவிலக்கான பொருட்களை விட அதிகமாக இருந்தால் அது எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம் அசாதாரணமானது என்று அழைக்கப்படும் உதாரணமாக டிவேஸ்ட்டேட்டிங் பேரழிவு தரும் வெள்ளத்தால் நமது தொழிற்சாலை முற்றிலும் டெஸ்ட்ராய்ட் சேதம் அடைந்திருந்தால் அது அசாதாரண நிகழ்வாக கருதப்படும் இது அரிதிலும் ரேர் கேஸ் அரிதான ஒரு நிகழ்வு என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பொதுவாக வெள்ளத்தால் பாதிப்பு ஏற்பட்டால் அது எக்சப்ஷனல் விதிவிலக்கானது அல்லது எக்ஸ்ட்ராடினரி அசாதாரணமானது ஆக இருக்கக் கூடும் எப்பொழுதாவது 10 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பெரிய வெள்ளத்தால் பாதிப்பு ஏற்பட்டால் அது விதிவிலக்கானது ஆனால் பர்ஹாப்ஸ் ஒருவேளை மிகவும் அரிதாக 100 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மிகப்பெரிய வெள்ளத்தால் பாதிப்பு ஏற்பட்டு உங்கள் தொழிற்சாலை முற்றிலுமாக அழிந்து அதன் தாக்கம் உங்கள் நிறுவனத்தின் இயக்கத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்றால் நீங்கள் அதை ஒரு அசாதாரண இழப்பு அல்லது உருப்படியாக கேரக்டரைஸ்ட் வகைப்படுத்த வேண்டும் இப்போது இதில் விதிவிலக்கானது அல்லது அசாதாரணமானது என்பதை வகைப்படுத்த நிர்வாகத்தின் டிஸ்கிரிக்ஷன் விருப்பப்படி அனுமதிக்கப்படுகிறது ஏன் இந்த உருப்படிகள் தனியாக காட்டப்படுகின்றன ஏனென்றால் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட் நிதிநிலை அறிக்கையின் பயனர்கள் பி மற்றும் எல் கணக்கை படித்துப் பார்ப்பவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு நடக்கப் போகிறதா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக சாதாரண வணிகத்தின் போக்கில் செலவுகள் என கேட்டகரைஸ்ட் வகைப்படுத்தப்பட்ட உருப்படிகள் இருப்பதாக கருதுகிறோம் அவை தவறாமல் ரிபீட்டெட்லி மீண்டும் மீண்டும் நிகழும் நாம் ஏற்கனவே பி மற்றும் எல் கணக்கை வரையறுத்துள்ளோம் இது இன்கம்ஸ் அண்ட் எக்ஸ்பென்ஸ்சஸ் வருமானம் மற்றும் செலவுகளை காட்டும் ஒரு சாதாரண அறிக்கையாகும் எனவே இயற்கையில் அவை ரெக்கரிங் மீண்டும் மீண்டும் நிகழக் கூடியவை என்று அசியூம்டு கருதப்படுகிறது இருப்பினும் ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டால் அது மீண்டும் நிகழப் போவதில்லை என்று கருதினால் நீங்கள் அதை ஒரு விதிவிலக்கான அல்லது அசாதாரணமான உருப்படியாக வகைப்படுத்த வேண்டும் இதை பேலன்ஸ் ஷீட் இருப்புநிலை குறிப்பில் பதிவு செய்ய முடியாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் இது ஒரு ரெவன்யூ ஐட்டம் வருவாய் உருப்படியாகும் இது எந்த நியூ அசட் புதிய சொத்தையும் உருவாக்கவில்லை என்பதால் இருப்புநிலை குறிப்பில் இதை பதிவு செய்ய முடியாது உண்மையில் இது நம்மிடம் இருக்கும் சொத்துக்களை டெஸ்ட்ராயிங் அழிக்கிறது அதனால் தான் அதை இருப்புநிலை குறிப்பில் இருந்து அகற்ற வேண்டும் மேலும் இதை பி மற்றும் எல் கணக்கில் எங்காவது பதிவு செய்ய வேண்டும் எனவே எக்சப்ஷனல் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி விதிவிலக்கானது மற்றும் அசாதாரணமானது என்ற சிறப்பு தலைப்புகள் உருவாக்கப்படுகின்றன இப்போது வேறு யாராவது பி மற்றும் எல் கணக்கை படிக்கும் போது அவர்கள் இந்த விதிவிலக்கான அல்லது அசாதாரண செலவுகளை பார்க்கக்கூடும் அப்போது இது நார்மல் எக்பென்ஸ் சாதாரண செலவுகள் இல்லை என்பதை அவர்கள் புரிந்து கொள்வார்கள் எனவே அடுத்து அதிக லாபம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம் ஏனென்றால் அடுத்த வருடம் எக்சப்ஷனல் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி விதிவிலக்கான மற்றும் அசாதாரண செலவுகள் இருக்காது இது மாதிரியான இழப்புகளை குறிப்பிடும் போது சில சமயம் லாபங்களும் இருக்கலாம் விதிவிலக்கான லாபம் அதைப்பற்றி உங்களால் கூற முடியுமா சற்று யோசித்துப் பாருங்கள் நமக்கு பீஸ் ஆஃப் லேண்ட் ஒரு பகுதி நிலம் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் நாம் இந்த நிலத்தை 5 லட்சம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ்டு வாங்கியிருக்கிறோம் இன்று 2019 இல் அல்லது 2020 இல் 70 ஆண்டுகளுக்குப் பிறகு 5 லட்சத்திற்கு வாங்கப்பட்ட அந்த நிலம் ஒருவேளை இன்று 5 கோடி மதிப்புடையதாக இருக்கலாம் எனவே 5 லட்சம் ரூபாய் நிலத்தை நாம் 5 கோடிக்கு விற்று 4 கோடியே 95 லட்சம் ரூபாய் லாபம் ஈட்டலாம் இப்போது அனைத்து லாபங்களும் பி மற்றும் எல் கணக்கில் காட்டப்பட்டுள்ளன எனவே அதுவும் பி மற்றும் எல் கணக்கில் காட்டப்படுகிறது அதை நமது ரெவன்யூ வருவாயாக காட்ட முடியுமா வெளிப்படையாக சொன்னால் காட்ட முடியாது ஏனெனில் நிலத்தை விற்பனை செய்வது நமது வணிகம் அல்ல மற்ற வருமானம் என்பது ஒவ்வொரு வருடமும் மீண்டும் வரப்போவது இல்லை என்றாலும் அதை அதர் இன்கம் மற்ற வருமானமாகவும் காட்ட முடியாது ஏனெனில் நாம் இந்த ஆண்டு நிலத்தை விற்கிறோம் அடுத்த ஆண்டு நம்மிடம் விற்பதற்கு நிலம் இருக்காது இது நமது வியாபாரத்தில் விற்பனை செய்யும் நார்மல் கூட்ஸ் சாதாரண பொருட்களை போன்றது அல்ல அதனால் தான் இந்த 4 கோடியே 95 லட்சம் அசாதாரண உருப்படிக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஆகும் இதை அசாதாரண செலவு என்று சொல்லாமல் எக்ஸ்ட்ராடினரி ஐட்டம் அசாதாரண உருப்படி என்று சொல்கிறோம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இதுபோன்ற நிகழ்வுகள் இன்கம் வருமானமாகவும் இருக்கலாம் அல்லது எக்பென்ஸ் செலவுகளாகவும் இருக்கலாம் எனவே இங்கே அடையாளம் குறித்து நீங்கள் கேர்ஃபுல் கவனமாக இருக்க வேண்டும் இது எப்போதும் நெகட்டிவ் சைன் எதிர்மறையான குறியாக மட்டும் இருக்காது சில சமயங்களில் பாசிட்டிவ் சைன் நேர்மறையான குறியாகவும் இருக்கலாம் இங்கே எக்ஸ்ட்ரா கூடுதலாக அதாவது ஏன் அந்த ஐட்டம் உருப்படி விதிவிலக்கானவை அல்லது அசாதாரணமானவை என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளன என்பதை நிர்வாகம் கீழே குறிப்பில் விளக்கமாக குறிப்பிட வேண்டும் நீங்கள் நிறுவனத்தின் பேலன்ஸ் ஷீட் இருப்புநிலை குறிப்பை எடுத்து கவனமாக படித்துப் பாருங்கள் அதை பரிசோதித்து பார்த்து ஏதாவது எக்சப்ஷனல் விதிவிலக்கான அல்லது எக்ஸ்ட்ராடினரி அசாதாரணமான உருப்படிகள் இருந்தால் அவை ஏன் இப்படி வகைப்படுத்தப்பட்டுள்ளது என்று அதைப் பற்றி ஒரு குறிப்பு எழுதுங்கள் நீங்கள் இதை புரிந்து கொண்டீர்கள் என்று நம்புகிறேன் எனவே இப்போது நாம் எக்சப்ஷனல் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி விதிவிலக்கான மற்றும் அசாதாரண உருப்படிகள் உள்ள எண் V இல் இருந்தோம் பின்னர் விதிவிலக்கான உருப்படிகளை கழித்தோம் அசாதாரண உருப்படிகளை கழித்தோம் இப்போது எண் IX இல் புரோஃபிட் பிபோர் டாக்ஸ் வரிக்கு முந்தைய லாபம் எவ்வளவு என்பது நமக்கு கிடைக்கும் இப்போது எண் X இல் டாக்ஸ் எக்பென்ஸ் வரி செலவு உள்ளது அதனால் தொடர்ச்சியான செயல்பாடுகளிலிருந்து ஆண்டுக்கான லாபம் அல்லது நஷ்டம் என்ன என்பதை அறிய கரண்ட் டாக்ஸ் நடப்பு வரி மற்றும் டிபர்ட் டாக்ஸ் ஒத்திவைக்கப்பட்ட வரி இரண்டையும் கழிக்க வேண்டும் இப்போது நடப்பு வரி என்றால் என்ன மற்றும் ஒத்திவைக்கப்பட்ட வரி என்றால் என்ன அதைப்பற்றி நாம் முன்பே விவாதித்தோம் என்று நினைக்கிறேன் இருப்பினும் ரிப்பீட் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் எனவே நீங்கள் எண் IX இல் காட்டிய சம்பாதித்த புரோஃபிட்ஸ் லாபத்திற்கு அரசாங்கத்திற்கு வரி என்ற பெயரில் கொஞ்சம் பணம் செலுத்த வேண்டும் அந்த வரிகள் கரண்ட் இயர் நடப்பு ஆண்டில் செலுத்தப்பட வேண்டும் என்றால் அவை கரண்ட் டாக்ஸ் நடப்பு வரி என்று அழைக்கப்படும் ஒருவேளை அந்த வரியை 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகளுக்கு பிறகு செலுத்துவதற்கு அளவுட் அனுமதிக்கப்பட்டால் அது டிபர்ட் டாக்ஸ் ஒத்திவைக்கப்பட்ட வரி என்று அழைக்கப்படும் இருப்பினும் இதை இன்றைய பி மற்றும் எல் கணக்கில் காட்டப்பட வேண்டும் ஏனென்றால் அவை இந்த ஆண்டின் புரோஃபிட்ஸ் லாபம் என்றாலும் கூட ஆஃப்டர்வேர்ட்ஸ் பின்னர் அவை செலுத்தப்படலாம் அதனால் அவை பேலன்ஸ் ஷீட் இருப்புநிலை குறிப்பில் காட்டப்படும் எனவே டாக்ஸ் எக்பென்ஸ் வரி செலவு என்பது நடப்பு வரி மற்றும் ஒத்திவைக்கப்பட்ட வரி என்று வகைப்படுத்தப்படுகிறது அதனால் கண்டினியூங் ஆபரேஷன்ஸ் தொடர்ச்சியான செயல்பாடுகளிலிருந்து நீங்கள் லாபத்தை பெறுகிறீர்கள் பின்னர் செயல்பாடுகளை நிறுத்திய வியாபாரத்திற்கும் நீங்கள் செபரேட்லி தனித்தனியாக லாபத்தை காட்ட வேண்டும் அதாவது சில வணிகங்கள் நிறுத்தப்பட்டால் அந்த வணிகத்தில் லாபம் மற்றும் நஷ்டம் எதுவாக இருந்தாலும் தனித்தனியாக காட்டப்பட வேண்டும் அதற்கும் வரிகளை செலுத்த வேண்டும் இது போன்ற சில மூடப்பட்ட தொழிற்சாலைகளிலிருந்து உங்களுக்கு லாபம் அல்லது நஷ்டம் கிடைத்திருக்கலாம் அதனால் டிஸ்கண்டினியூங் ஆபரேஷன்ஸ் நிறுத்தப்பட்ட செயல்பாட்டிற்கும் புரோஃபிட் பிபோர் டாக்ஸ் வரிக்கு முன் லாபம் மற்றும் புரோஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வரிக்கு பின் லாபம் எவ்வளவு என்பதை உருப்படி எண் XIV இல் காட்டப்பட்டுள்ளது இறுதியாக உருப்படி எண் XV இல் ஆண்டிற்கான லாபம் அல்லது நஷ்டம் காட்டப்பட்டுள்ளது இது எண் XI இல் உள்ள மொத்த கூட்டுத்தொகை ஆகும் இது தொடர்ச்சியான செயல்பாட்டில் இருந்து பெறப்பட்ட லாபம் அல்லது நஷ்டம் கூட்டல் எண் XIV ஆகும் எனவே கண்டினியூங் தொடர்ச்சியான மற்றும் டிஸ்கண்டினியூங் நிறுத்தப்பட்ட செயல்பாடுகள் இரண்டிலிருந்தும் பெறப்பட்ட லாபத்தை ஆஃப்டர் டாக்ஸ் வரிக்குப் பிறகு சேர்க்கப்பட வேண்டும் அப்போது உங்களுக்கு இறுதியான முடிவு அல்லது இறுதியான லாபம் கிடைக்கும் இது அந்த வணிகத்திற்கான லாபம் அல்லது நஷ்டம் என்ன என்பதை காட்டும் இறுதி ஸ்கோர்கார்டு மதிப்பெண் அட்டை போன்றது ஆகும் ஆகவே இது நிறுவனங்கள் சட்டத்தின் அட்டவணை III இன் படி ஃபார்மேட் வடிவமைக்கப்பட்டுள்ளது எனவே நாம் இங்கே இந்த வகுப்பை நிறைவு செய்கிறோம் அடுத்த வகுப்பில் புரோஃபிட் அண்ட் லாஸ் ஆக்கவுண்ட் லாப நஷ்ட கணக்கை தொடர்வோம்